நண்பர்களே வணக்கம் இந்த வாரத்தின் மூன்றாவது விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் அடுத்தடுத்த வாரங்களில் நாம் படிக்க இருக்கிற கருத்துக்களை அமைப்பதில் கவனம் செலுத்தும் விதமாக இங்கே நாம் வெப்ப இயக்கவியலின் பொதுவான நெறிமுறைகளை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதல் மற்றும் இரண்டாவது விரிவுரைகளில் வெப்ப இயக்கவியல் அமைப்பு பண்புகள் நிலை சமநிலை போன்ற அடிப்படை பகுதிகளை குறித்து மறுபார்வை செய்தோம் அதன் பின்னர் வெப்ப இயக்கவியலின் சுழி விதி போன்ற வெப்ப இயக்கவியலின் பல்வேறு விதிகளை பற்றி ஆராய்ந்தோம் வெப்ப இயக்கவியல் சுழி விதி வெப்பநிலை என்ற கருத்தை நமக்கு தந்தது முந்தைய விரிவுரையில் வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் இரண்டாம் விதிகள் பற்றி நான் குறிப்பிட்டேன் வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதியிலிருந்து அக ஆற்றல் அதாவது அமைப்பில் இருக்கும் மொத்த ஆற்றலின் அளவு ஒரு பண்பு என்று நாம் தெரிந்து கொண்டோம் திறந்த மற்றும் மூடிய அமைப்புகளில் வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம் கெல்வின் பிளாங்க் கூற்று மற்றும் கிளாசியஸ் கூற்று என்று இரு விதங்களில் இரண்டாவது விதியும் அறிமுகப்படுத்தப்பட்டது கெல்வின் பிளான்க் கூற்று வெப்ப இயந்திரங்களுக்கானது மற்றும் கிளாசியஸ் கூற்று வெப்ப இறைப்பிகளுக்கும் குளிர்சாதனங்களுக்குமானது இவை இரண்டையும் திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரங்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம் வெப்ப இயக்கவியலின் முதல் விதியைப் பின்பற்றி செய்யப்படும் ஒரு அமைப்பின் பகுப்பாய்வு மிகவும் நேரடியானது அதாவது அமைப்புக்கு செல்லும் ஆற்றலையும் அமைப்பில் இருந்து வெளியே செல்லும் ஆற்றலையும் சமமாக்கி கொண்டால் போதும் ஒருவகையில் அமைப்புக்கும் சூழ்நிலைக்கும் நடுவே எந்த ஒரு ஆற்றல் இடைவினைகள் நடந்தாலும் அவற்றுக்கு இடையே ஒரு சமநிலையை நாம் எடுத்துக் கொண்டால் அது அமைப்பின் மொத்த ஆற்றல் உள்ளடக்கத்தின் மாற்றத்தைப் பற்றி ஒரு தெளிவை தரும் என்று சொல்லிக்கொள்ளலாம் எனினும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியில் அத்தகைய நேரடியான அணுகுமுறை நம்மிடம் இல்லை பொதுவாக நம்மிடம் இரண்டுவிதமான அணுகுமுறைகள் உள்ளன முதலாவது அணுகுமுறை சிதறம் என்ற பண்பில் இருந்தும் இரண்டாவது அணுகுமுறை கிடைப்பாற்றல் என்ற பண்பில் இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய விரிவுரையில் சிதறம் என்ற பண்பை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்திஒரு அமைப்பில் உள்ள சிதறத்தின் அளவை எவ்வாறு கணக்கிட்டு கொள்ளலாம் என்று காட்டப் போகிறேன் நான்காவது விரிவுரையான இந்த வாரத்தின் கடைசி விரிவுரையில் நான் கிடைப்பாற்றல் பண்பை அறிமுகப்படுத்துவேன் பின்னர் வெப்ப அணுகுமுறையின் அடிப்படையில் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியைப் பின்பற்றி ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதைப் பார்ப்போம் சிதறத்தை பற்றிய நம்முடைய ஆய்வை தொடங்கலாம் முந்தைய விரிவுரையில் நாம் எந்த அமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொருத்து இருவிதமான வெப்ப இயக்கவியல் கூற்றுகள் உள்ளன என்பதையும் அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் பார்த்தோம் அந்த இரு கூற்றுகளும் வெவ்வேறாக தெரிந்தாலும் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று நமக்கு தெரியும் அதாவது கெல்வின் பிளாங்க் கூற்றை மீறும் எந்த ஒரு அமைப்பும் கிளாசியஸ் கூற்றை கண்டிப்பாக மீறும் அதை மறு வகையிலும் சொல்லிக் கொள்ளலாம் இதனை எவ்வாறு நிரூபிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஒரு நல்ல வெப்ப இயக்கவியல் புத்தகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்று நான் அறிமுகப்படுத்த விரும்பும் முதல் சொல் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியின் விளைவாக வரும் மீளக்கூடிய செயல்முறை மீளக்கூடிய செயல்முறை என்பது சுற்றியுள்ள எந்தவொரு ஆதாரத்தையும் விடாமல் முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு செயல்முறையைக் குறிக்கிறது சுற்றியுள்ள எந்தவொரு அடையாளத்தையும் வைக்காமல் ஒரு செயல்முறையின் திசையை மாற்றுவதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பொருள்படும் மிகவும் அடிப்படையான ஒரு பண்பு வரைபடத்தை நாம் வரைந்து கொண்டோமானால் அதாவது a1 மற்றும் a2 என்று பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு வரைபடத்தை நாம் வரைந்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த a1 மற்றும் a2 அழுத்தம் மற்றும் தன் கொள்ளளவு அல்லது அழுத்தம் மற்றும் வெப்பநிலை என்று நாமாக தேர்வு செய்துகொள்ளும் வகையில் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் 1 என்ற முதல் நிலையையும் 2 என்ற இறுதி நிலையையும் எடுத்துக் கொள்வோம் இவற்றை நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன் இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துள்ளது நிகழ்வின் போது அனைத்து பண்புகளும் மாற்றம் அடையும் X என்ற ஒரு அளவு சாரா பண்பை நாம் எடுத்துக் கொண்டால் இந்த நிகழ்வின் போது அந்த அளவுசாரா பண்பில் நிகழும் மாற்றமானதுகீழ்காணுமாறு கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வின் போது சூழலுக்கும் அமைப்புக்கும் இடையே சில இடைவினைகள் நடக்கின்றன இது நமது அமைப்பு என்று வைத்துக் கொள்வோம் நிகழ்வு முன்னோக்கி நகரும் போது இந்த அமைப்பு δQ என்ற அளவு வெப்பத்தை சூழலிலிருந்து பெற்றுக்கொண்டு δW எந்த அளவு வேலை வெளியீட்டை தருகிறது இதுதான் 1 முதல் 2 வரை நடக்கும் நிகழ்வாகும் 1 முதல் 2 வரை நடக்கும் நிகழ்வு மீளக்கூடியதாக இருந்தால் நம்மால் நிகழ்வின் திசையை திருப்பிக் கொள்ள முடியும் அதாவது சூழலில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் நம்மால் இறுதி நிலையிலிருந்து துவக்க நிலைக்கு செல்ல முடியும் 1 மற்றும் 2 என்ற நிலை புள்ளிகள் ஒரே இடத்தில் இருந்தாலும் நாம் மிகச் சரியாக அதே பாதையில் செல்கிறோம் ஆனால் திசை நேர்மாறாக 2 ல் இருந்து 1 ஐ நோக்கி இருக்கும் இந்நேரத்தில் பண்பில் உள்ள மாற்றங்கள் என்னவாக இருக்கும் பண்புகள் எப்பொழுதும் புள்ளிசார்பிகள் அதாவது நிகழ்வு என்னவாக இருந்தாலும் பண்பில் உள்ள இறுதி மாற்றம் ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த இரண்டாம் நிகழ்வில் X என்ற அதே பண்பில் உள்ள மாற்றமானது பண்புகள் புள்ளிசார்பிகளாக இருப்பதால் அவற்றைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஒரு நிகழ்வின் போது நடைபெறும் எந்த ஒரு இடை வினையும் சூழலின் மீது ஒரு தடயத்தை விட்டுச்செல்லும் ஆனால் அந்த தடயம் இருக்கக்கூடாது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதாவது இவ்வாறு திருப்பும்போது எந்த ஒரு தடயமும் சூழலின் மீது விடப்படவில்லை என்றால் இது அதே நிகழ்வுதான் முதல் நிகழ்வில் 1 ல் இருந்து 2 க்கு சென்றோம் ஆனால் இரண்டாவது நிகழ்வில் 2ல் இருந்து முதல் நிலைக்கு செல்கிறோம் இது முற்றிலுமாக மீளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவது நிகழ்வின்போது அமைப்பு δW என்ற அதே அளவான வேலையை பெற்றுக்கொண்டு δQ என்ற அதே அளவான வெப்பத்தை சூழலுக்கு வெளியிட்டு விட வேண்டும் அப்படி இருந்தால் தான் 1ல் இருந்து 2 வரை எந்த ஒரு இடைவினைகள் இருந்தாலும் நிகழ்வு எதிர் திசையில் நடக்கும் போது அவற்றை மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலமாக அமைப்பு மற்றும் சூழல் தொடக்க நிலைக்கே வந்து விடுகின்றன முன் திசையில் நடக்கும் நிகழ்வின் போது δm என்ற அளவு நிறை பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அப்படியானால் பின் திசையில் நிகழ்வு நடக்கும்போது அதே அளவான அதாவது δm அளவு நிறை அமைப்பிலிருந்து திரும்பவும் சூழலுக்கு திரும்பிச்செல்ல வேண்டும் இப்படி 2ல் இருந்து 1க்கு ஒரு பின் நிகழ்வின் மூலமாக நாம் செல்லும்போது அமைப்பு முன் நிலைக்கு வந்துவிடுகிறது நாம் துவக்க நிலைக்கு வந்துவிடுவதால் அமைப்பின் அனைத்து பண்புகளும் துவக்க நிலைக்கே சென்றுவிடும் ஆனால் இந்த மாற்றம் மீளா மாற்றமாக இருந்தால் சூழல் திரும்பி அமையாது இதை விளக்க வேண்டுமானால் உதாரணமாக நிறை பரிமாற்றம் இல்லாத ஒரு முன் நிகழ்வை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்நேரத்தில் அமைப்பு எவ்வளவு ஆற்றலை எடுத்துக் கொண்டு உள்ளது அமைப்புக்கான δEஐ கீழ்க்காணுமாறு குறிப்பிடலாம் இங்கே δQ என்பது பெற்றுக்கொள்ளப்பட்ட வெப்பத்தின் அளவு δW என்பது வேலையின் அளவு இப்போது சூழலுக்கான ஆற்றல் மாற்றமான δE எவ்வளவு இருக்கும் என்பதை அளவீடு செய்து கொள்வோம் ஒரு அமைப்பு மற்றும் ஒரு சூழல் மட்டுமே இருக்கும் ஒரு குழுவை நாம் எடுத்துக் கொண்டால் சூழல் எவ்வளவு ஆற்றல் இடைவினைகள் புரிகிறது இதனை கீழ்காணுமாறு எழுதிக் கொள்ளலாம் இந்த திருப்பு நிகழ்வை நிகழ்த்தியதுடன் அமைப்பு துவக்க நிலைக்கு வந்துவிடுகிறது எனவே அமைப்பின் அனைத்து பண்புகளும் திருப்பி அமைக்கப்பட்டன ஆனால் சூழலை துவக்க நிலைக்கு கொண்டுவர ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை சூழலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எனவே இந்த திருப்பு நிகழ்வின் மூலமாக சூழலில் நடைபெறும் ஆற்றல் இடைவினையானது இவ்வாறு சூழலும் தொடக்க நிலைக்கு வந்துவிடுகிறது இவ்வாறாக அமைப்பு மற்றும் சூழல் ஆகிய இரண்டும் துவக்க நிலைக்கு வந்தால் மட்டுமே இதனை நாம் மீள் மாற்றம் என்று நாம் எடுத்துக் கொள்கிறோம் மற்றபடி அது ஒரு மீளா மாற்றம் மிகப் பொதுவாக அமைப்பு துவக்க நிலைக்கு வந்துவிடும் ஆனால் சூழல் துவக்க நிலையை அடையாது இந்நேரங்களில் இந்த நிகழ்வை மீளா மாற்றம் என்று எடுத்துக் கொள்கிறோம் உண்மையைச் சொல்லப்போனால் அனைத்து நடைமுறை செயல்முறைகளும் இயல்பாக மீளா மாற்றங்களாக இருக்கின்றன ஏனென்றால் இவை சூழலின் மீது ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு விடுகின்றன இவ்வாறு தடயத்தை விடாமல் நிகழ்வை நிகழ்த்துவது மிகவும் கடினம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு கோப்பையில் தேநீர் எடுத்துக்கொள்வோம் இந்த காகிதக் கோப்பையில் தேநீர் நிறைந்துள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் நான் இந்த கோப்பையை தரையில் போட்டுவிட்டால் என்ன நடக்கும் இந்த கோப்பையில் இருக்கும் தேநீர் அல்லது வேறு ஏதேனும் திரவம் எல்லா இடங்களிலும் தெறித்து விடும் அதாவது தரையில் கொட்டி விடும் மேலும் ஆங்காங்கு சிதறுண்ட துளிகள் இருக்கும் இந்த நிகழ்வை நாம் திருப்ப வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டும் ஆங்காங்கு சிதறுண்ட அனைத்து தேநீர் துளிகளும் கோப்பைக்கு வந்து இந்த கோப்பை என் கையை அடைய வேண்டும் இது நடைமுறையில் சாத்தியமில்லாதது போல தெரிகிறது எனவே இந்த பதம் ஒரு கருத்துருவாக்கம் மட்டுமே அனைத்து மெய் நிகழ்வுகளும் இயல்பாக மீளா நிகழ்வுகள் அனைத்து மெய் நிகழ்வுகளும் மீளா நிகழ்வுகள் என்று சொன்ன பின்னரும் எந்த பதத்தின் மீது நாம் ஏன் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு வெப்ப இயந்திரம் ஒரு நிகழ்வுக்கு உட்படுத்தப்படும்போது இது இரண்டு அதே கொள்ளிடங்கள் இடையில் இயங்கும் அனைத்து பொறிகள் மத்தியில் உயர்ந்த பணி வெளியீட்டை உற்பத்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அடிப்படை வெப்ப இயக்கவியல் பாடத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அதைப்போலவே அமுக்கி அல்லது இறைப்பான் போன்ற ஆற்றல் உள்ளெடுத்துக் கொள்ளும் பொறிகளை எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரம் வேலையை உள்ளிழுத்துக் கொள்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் ஒரு மீள் மாற்றத்தின்போது இருக்கும் ஒரே அளவான வெப்பநிலை மாற்றத்தில் வேலை செய்யும் அனைத்து பொறிகளுக்கு இடையே திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரம் மிகக்குறைவான வேலை உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது உயர் வெப்பநிலை மற்றும் தாழ் வெப்பநிலை கொண்ட இரு இடங்களை நாம் வகுத்துக் கொள்வோமானால் ஒரு திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தில் அதிகபட்ச வேலை வெளியீட்டை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல ஒரு திருப்பத்தைக்க குளிர் சாதனம் அல்லது வெப்ப இறைப்பிகளில் குறைந்தபட்ச வேலை உள்ளீட்டை கொடுத்தால் போதும் இதுதான் நாம் விரும்பும் கருத்தியல் நிகழ்வு எனவேதான் நாம் அத்தகைய திருப்பத்தக்க நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்டு இருக்கிறோம் அது வெப்ப இயந்திரங்கள் அல்லது திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரங்களின் அதிகபட்ச செயல்திறனை குறிக்கிறது ஆனால் செயல்முறையில் ஒரு நிகழ்வு திருப்பத்தக்க இயல்பிலிருந்து மாறி விடும் வகையில் பல்வேறு விதமான தடைகள் இருக்கின்றன இவற்றில் மிகப் பொதுவானது உராய்வு உராய்வு ஒரு திருப்பதகாத விளைவாகும் உதாரணமாக என் வலது கையை இடது கையின் மீது வைத்து செய்தால் என்ன நடக்கும் இவ்வாறு நகர்த்தும் போது உராய்வின் காரணமாக ஆற்றல் இழப்பு நடைபெறுகிறது இந்த செயலை முற்றிலுமாக திருப்பிவிட வேண்டும் என்றால் என்ன நடைபெற வேண்டும் உராய்வின் மூலமாக இழந்துவிடப்பட்ட ஆற்றல் என்னுடைய கைக்கு வந்து அதன் மூலமாக என்னுடைய கை ஆரம்ப நிலையை அடைய வேண்டும் ஆனால் இது எப்பொழுதும் சாத்தியப்படாது ஏனென்றால் என் கை மறு திசையில் செல்லும் போது உராய்வு நகர்வுக்கு எதிர்திசையில் வேலை செய்யும் என்று உங்களுக்கு தெரியும் அது நகர்வுக்கு எதிர்திசையில் இயங்கி அதன் மூலமாக இழந்து விடப்பட்ட இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றிவிடுகிறது எனவே இழந்து விடப்பட்ட ஆற்றலின் அளவை திரும்பப் பெற்றுக் கொள்வது சாத்தியம் இல்லாது எனவே உராய்வு என்பது மீளாத் தன்மையை கொண்டுவரும் ஒரு முக்கியமான காரணி ஒரு சில சூழல்களில் சில வாயுக்களின் தடையற்ற விரிவின் போது இது நடக்கலாம் மூன்றாவதாக மற்றும் மிகப் பொதுவாக வரை நிலைப்படுத்தப்பட்ட வெப்பநிலை வேறுபாட்டின் மூலமாக நடைபெறும் வெப்ப பரிமாற்றம் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியின் ஒரு கூட்டான கிளாசியஸ் மூலமாக வெப்பம் உயர் வெப்பநிலை பொருளிலிருந்து தாழ் வெப்பநிலை பொருளுக்கு பரி மாற்றப்படலாம் என்று நமக்கு தெரியும் வெப்பப் பரிமாற்றம் நடப்பதற்கு இந்த இரண்டு பொருட்களுக்கும் இடையே ஒரு வெப்பநிலை வேறுபாடு இருக்க வேண்டும் இந்த இரண்டு பொருள்களும் ஒரே வெப்பநிலையில் இருந்தால் வெப்பப் பரிமாற்றம் நடைபெறாது ஏனென்றால் வெப்பப் பரிமாற்றம் நடைபெறுவதற்கு வெப்பநிலை வேறுபாட்டின் இயக்கம் தேவை இந்த வெப்ப நிலைகள் ஒரே மாதிரியாக இருந்தால் அங்கே வெப்பநிலை இயக்கம் இருக்காது எனவே அங்கு வெப்பம் பரிமாற்றப்படாது ஆனால் வெப்பம் உயர் வெப்பநிலை பொருளிலிருந்து குறை வெப்பநிலை பொருளுக்கு மட்டுமே பாய்வதால் இதன் திருப்ப நிகழ்வு சாத்தியமில்லாதது எனவே அதுவும் ஒரு மீளாத்தன்மை இந்த முதல் இரண்டு காரணிகளும் அதாவது உராய்வு மற்றும் தடையற்ற விரிவு ஆகிய இரண்டும் அமைப்பின் உள் மீளாத்தன்மையை பொருத்த காரணங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது அமைப்பு உராய்வற்றதாகவும் தடையற்ற விரிவு இல்லாததாகவும் இருந்தால் இந்த அமைப்பை உள் மீள்தன்மை கொண்ட அமைப்பு என்று எடுத்துக் கொள்ளலாம் அதைப்போல வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை வேறுபாட்டின் வழியாக வெப்ப பரிமாற்றம் நடைபெறாவிட்டால் அந்த அமைப்பை வெளி மீள்தன்மை கொண்ட அமைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உள் மீள்தன்மை கொண்ட அமைப்பு வெளி மீன் தன்மை கொண்டல்லாததாகவும் அதைப்போல வெளி மீள்தன்மை கொண்ட அமைப்பு உராய்வு போன்ற காரணிகளின் மூலமாக உள் மீள்தன்மை கொண்டல்லாததாகவும் இருக்கலாம் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இங்கே 20 டிகிரி செல்சியஸில் வைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு இருக்கிறது அமைப்பின் சூழலிலிருந்து அமைப்புக்கு வெப்பத்தை மீள்தன்மையுடன் கடத்த வேண்டும் என்றால் சூழல் அதே வெப்பநிலையில் இருக்க வேண்டும் ஆனால் அதே வெப்பநிலையில் இருந்தால் வெப்பப் பரிமாற்றம் நடக்காது எனவே சூழல் அமைப்பைவிட நெகிழ தக்க அளவு சிறிய அதிகமான வெப்ப நிலையில் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம் இதன் மூலமாக வெப்பப் பரிமாற்றம் நடக்கும் இங்கே நெகிழ தக்க அளவு சிறிய வெப்பநிலை வேறுபாட்டின் மூலமாக அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே வெப்பப் பரிமாற்றம் நிகழ்வதால் இதனை மீள் மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் உராய்வு இல்லை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் இது வெளி மீள் தன்மை கொண்ட அமைப்பு இப்போது இந்த இரண்டாவது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே சூழல் சற்று அதிகமான வெப்ப நிலையில் இருக்கிறது அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே தெளிவான வெப்பநிலை வேறுபாடு இருக்கிறது ஆனால் அமைப்பின் அனைத்து பகுதிகளிலும் வெப்பநிலை ஒரே அளவில் இருக்கிறது அதாவது அமைப்பு வெப்பச் சமநிலையில் இருக்கிறது இது உள் மீள்தன்மை கொண்ட வெளி மீள்தன்மை இல்லா அமைப்பு ஏனென்றால் ஒரு பக்கம் 30 டிகிரி செல்சியசிலும் மற்றொரு பக்கம் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் இருப்பதால் அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு இருக்கிறது இந்த வேறுபாட்டின் மூலமாக வெப்பப் பரிமாற்றம் நிகழ்வதால் இந்த அமைப்பு உள் மீள் தன்மைகொண்ட வெளி மீள் தன்மை இல்லா நிகழ்வு ஆகும் இதைப்போல வெளி மீள்தன்மை இருந்தாலும் உராய்வின் மூலமாக உள் மீள் தன்மை இல்லாத அமைப்புகளின் எடுத்துக்காட்டுகளையும் நாம் பார்க்கலாம் இந்த வெப்ப பரிமாற்றம் நெகிழ தக்க அளவு வெப்பநிலை வேறுபாட்டின் மூலமாக நடந்தால் அல்லது வெப்பப் பரிமாற்றம் இல்லாமல் இருந்தால் இந்த அமைப்பு வெளி மீள் தன்மை கொண்டது ஒரு அமைப்பு வெளி மீள் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு வெப்பப் பரிமாற்றமில்லா நிகழ்வை செயல்படுத்த வேண்டும் அல்லது அமைப்பும் சூழலும் ஒரே வெப்பநிலையில் இருக்கும் சம வெப்பநிலை நிகழ்வை செயல்படுத்த வேண்டும் இது நம்மை திருப்பத்தக்க சுழற்சியின் கருத்துக்கு நம்மை இட்டுச் செல்கிறது நடைமுறையில் அனைத்து சக்தி தயாரிக்கும் அல்லது சக்தியை எடுத்துக் கொள்ளும் அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் வேலை செய்ய வேண்டும் இதன் மூலமாக இதே செயலை வெகுநேரமாக மீண்டும் மீண்டுமாக செய்து அவை வேண்டிய விளைவை தருகின்றன ஒரு மீள் மாற்றத்தின் மூலமாக நம்மால் அதிகமான அளவு வேலை வெளியீட்டை பெறமுடியும் இதனால்தான் நாம் ஒரு திருப்பத்தக்க சுழற்சியின் மீது ஆர்வம் கொண்டு இருக்கிறோம் ஒரு சுழற்சியின் அனைத்து தனித்தனி நிகழ்வுகளும் மீள்தன்மை கொண்டதாக இருந்தால் அதாவது உராய்வற்றதாகவும் அனைத்து நிகழ்வுகளிலும் வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை வேறுபாட்டின் மூலமாக வெப்பப் பரிமாற்றம் நடக்காமலும் இருந்தால் அந்த சுழற்சியை மீள்சுழற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் பேசப்போகும் மிகப் பொதுவான மீள்சுழற்சி கார்னாட் சுழற்சி ஆகும் நான்கு பொதுவான நிகழ்வுகளை கொண்டு இந்த கார்னாட் சுழற்சி அமைக்கப்பட்டுள்ளது நான்காவது நிலை புள்ளியிலிருந்து முதல் நிலைப் புள்ளிக்கு எடுத்துச் செல்லும் இந்த நிகழ்வு உராய்வற்ற வெப்பப் பரிமாற்றம் இல்லா நிகழ்வாகும் இந்த நிகழ்வு உராய்வற்ற நிலையில் நடைபெறுவதால் உள் மீள்தன்மை கொண்டது மேலும் இது வெப்ப பரிமாற்ற நிகழ்வு என்பதால் வெளிமீள்தன்மை கொண்டது எனவே நான்கிலிருந்து ஒன்று வரை நடைபெறும் நிகழ்வு மொத்தமாக மீள் தன்மை கொண்ட நிகழ்வு அடுத்ததாக ஒன்றிலிருந்து இரண்டு வரை நடைபெறும் நிகழ்வு ஒரு சம வெப்ப நிலை வெப்ப சேர்க்கை செயல்முறையாகும் இங்கே அமைப்புக்கு என்ற QH அளவு வெப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதனுடைய வெப்பநிலை என்ற TH அளவில் மாற்றம் அடையாது இருக்கிறது 2 முதல் 3 வரை மற்றொரு வெப்ப பரிமாற்ற மற்ற நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் போது வெப்பநிலை TH என்ற உயர் வெப்ப நிலையில் இருந்து TL என்ற தாழ்வு வெப்பநிலைக்கு செல்கிறது 3 முதல் 4 வரை உள்ள நிகழ்வு ஒரு செம வெப்பநிலை வெப்ப உமிழ்வு நிகழ்வாகும் முதல் நிகழ்வு உராய்வற்ற வெப்பப் பரிமாற்றமற்ற நிகழ்வு ஆகும் அதை போல மூன்றாவது நிகழ்வும் உராய்வற்ற வெப்பப் பரிமாற்றமற்ற நிகழ்வு ஆகும் ஒன்று முதல் இரண்டு வரையான நிகழ்வு TH என்ற வெப்பநிலையில் நடைபெறும் சம வெப்பநிலை நிகழ்வு ஆகும் அதைப்போலவே 3 முதல் 4 வரையான நிகழ்வு TL என்ற வெப்பநிலையில் QL என்ற அளவு வெப்பத்தை சூழலுக்கு உமிழும் சம வெப்பநிலை நிகழ்வாகும் இவ்வாறு ஒரு கார்னாட் சுழற்சி அமையப்பெற்றுள்ளது இந்த கார்னாட் சுழற்சியில் செயல் திறனை எவ்வாறு கணக்கிட முடியும் ஒரு வெப்ப இயந்திரத்தின் செயல்திறன் கீழ்காணுமாறு எழுதப்பட முடியும் என்று உங்களுக்கு தெரியும் இங்கு QH என்பது அமைப்பினுள் சேர்க்கப்பட்ட வெப்ப ஆற்றலின் அளவு QL என்பது உமிழப்பட்ட வெப்ப ஆற்றலின் அளவு இந்த தொடர்பு எந்த ஒரு வெப்ப இயந்திரத்துக்கும் பொதுவானது இப்போது எப்படியாகிலும் QLQH என்ற பகுதிக்கும் 'TLTH' என்ற பகுதிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த கார்னாட் சுழற்சியின் செயல்திறனை வெப்பநிலைகளின் வாயிலாக வெளிப்படுத்த இயலும் இந்த வகையில் கார்னாட்டின் இரண்டு தத்துவங்கள் காட்சிக்குள் வருகிறது கார்னாட்டின் முதல் தத்துவமானது இரு வெப்ப கொள்ளிடங்களுக்கு நடுவே வேலை செய்யும் திருப்பத் தக்க மற்றும் திருப்ப தகாத வெப்ப இயந்திரங்களில் திருப்ப தகாத வெப்ப இயந்திரத்தின் செயல்திறன் குறைவாகவே இருக்கும் என்று குறிப்பிடுகிறது அதாவது நாம் TH என்ற உயர் வெப்ப நிலை மற்றும் TL என்ற குறை வெப்பநிலை கொண்ட வெப்ப ஆற்றல் கொள்ளிடங்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டு கொள்ளிடங்களுக்கும் நடுவில் ஒரு வெப்ப இயந்திரம் வேலை செய்யும்போது QH என்ற அளவு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு QL என்ற அளவு வெப்பத்தை உமிழ்ந்து W என்ற அளவு வேலையை உருவாக்குகிறது இந்த இரண்டு கொள்ளிடங்களையும் நாம் அமைத்துக்கொண்டால் இந்த வெப்ப இயந்திரத்தில் இயல்பு என்னவாக இருந்தாலும் QH W மற்றும் QL ஆகியவற்றின் அளவு என்னவாக இருந்தாலும் திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தின் செயல்திறன் திருப்பத்தகாத வெப்ப இயந்திரத்தின் செயல்திறனை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அதாவது திருத்தக்க வெப்ப இயந்திரம் அதிகபட்ச செயல்திறனை உருவாக்கும் கார்னாட்டின் இரண்டாவது தத்துவம் இரண்டு வெப்ப கொள்ளிடங்களுக்கு இடையே வேலை செய்யும் அனைத்து வெப்ப இயந்திரங்களும் ஒரே செயல்திறனை வெளிப்படுத்தும் என்று குறிப்பிடுகிறது அதாவது இங்கே மறுபடியும் இரண்டு வெப்ப கொள்ளிடங்களை எடுத்துக் கொள்கிறோம் ஒன்று TH என்ற உயர் வெப்ப நிலையிலும் மற்றொன்று TL என்ற தாழ் வெப்ப நிலையிலும் இருப்பதாக குறித்து கொள்கிறோம் இப்போது இரண்டு திருத்தக்க வெப்ப இயந்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம் முதலாவது இயந்திரம் W என்ற வேலை வெளியீட்டை கொடுக்கிறது இரண்டாவது இயந்திரம் W2 என்ற அளவு வேலை வெளியீட்டை கொடுக்கிறது 1 மற்றும் 2 ஆகிய 2 வெப்ப இயந்திரங்களும் திருப்பத்தக்க இயந்திரங்கள் ஆனால் அவை வெவ்வேறு விதமான வெப்ப மற்றும் வேலை இடைவினைகள் மூலமாக வெவ்வேறு சுழற்சிகளில் வேலை செய்து வெவ்வேறு அளவான வேலைகளை தருகின்றன கார்னாட்டின் இரண்டாவது தத்துவத்தின் மூலமாக முதலாவது இயந்திரம் மற்றும் இரண்டாவது இயந்திரம் ஆகியவற்றின் செயல்திறன் சமமாக இருக்க வேண்டும் அவை என்ன வகையில் வேலை செய்தாலும் அவற்றின் செயல்திறன் சமமாக இருக்க வேண்டும் இது எதனைக் குறிக்கிறது நாம் இந்த இரண்டு வெப்பநிலை களையும் நாம் குறிப்பிட்ட பின்னர் செயல்திறன் மாறாமல் இருக்கிறது என்று காண்கிறோம் அமைப்பு எடுத்துக்கொண்ட வெப்பத்தின் அளவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது வேலை நிகழ்த்தும் பாய்பொருள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவை இரண்டுக்கும் நடுவே செயல்திறன் சமமாக இருக்கும் இது என்ன குறிக்கிறது என்றால் இது TH மற்றும் TL என்ற வெப்ப நிலைகளில் சார்பாக உள்ளது இந்த இரு வெப்பநிலைகளையும் நாம் குறித்துக் கொண்டால் எந்த ஒரு திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தின் செயல்திறனையும் குறிப்பிட முடியும் இதன் மூலமாக வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அளவீட்டின் கருத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் ஜூல் ஒப்புக் கொள்கையின் மூலமாக இதனை இவ்வாறாக காட்டலாம் அதாவது வெப்பப் பரிமாற்றத்தின் விகிதம் அதற்கு நிகரான வெப்பநிலைகளின் விகிதத்துக்கு சமமாக இருக்கும் இதன் மூலமாக ஒரு திருப்பத்தை வெப்ப இயந்திரத்தின் செயல் திறனை நாம் பெற்றுக் கொள்கிறோம் கார்னாட் சுழற்சி அல்லது வேறு எந்த வகையான திருப்பத்தக்க சுழற்சியின் செயல்திறன் இந்த இரு வெப்பநிலைகளையும் நீங்கள் அறிவீர்கள் என்றால் உங்களால் எந்த ஒரு திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தின் செயல்திறனையும் கணக்கிட்டுக் கொள்ள முடியும் இதே தத்துவம் திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரங்களுக்கும் பயன்படக்கூடியது ஒரு திருப்பத்தக்க வெப்ப இறைப்பியின் COP ஆனது கீழ்காணுமாறு குறிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும் அதேபோல திருப்பத்தக்க குளிர் சாதனத்தின் COP ஆனது உதாரணமாக TH1000 K மற்றும் TL300 K என்ற வெப்ப நிலைகளுக்கு இடையே வேலை செய்யும் ஒரு வெப்ப இயந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் மற்ற எதையும் பற்றி நமக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்மால் திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தின் செயல்திறன் அல்லது அதிகபட்ச சாத்தியப்படும் செயல்திறனை இந்த தத்துவத்தின் மூலம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த இரு வெப்பநிலை களையும் நாம் குறித்துக் கொண்ட பின்னர் எந்த ஒரு வெப்ப இயந்திரத்தின் அதிகப்பட்ச சாத்தியப்படும் செயல்திறனானது கீழ்காணுமாறு கொடுக்கப்படுகிறது இந்த இரண்டு வெப்பநிலை களுக்கும் இடையே வேலை செய்யும் எந்த ஒரு வெப்ப இயந்திரமும் இந்த அளவு அதிகபட்ச செயல் திறனை தான் வெளிப்படுத்த இயலும் இந்த இயந்திரம் திருப்பத் தக்கதாக இருந்தால் உங்களுக்கு 70 செயல்திறன் கிடைக்கும் இந்த இயந்திரம் இருப்பதாக இருந்தால் செயல்திறன் இதைவிட குறைவாக இருக்கும் இதை விட எவ்வளவு குறைவாக இருக்கும் அது அமைப்பில் இருக்கும் திருப்பத்தகாத தன்மையைப் பொறுத்தது அதைப்போல குளிர் சாதனத்தின் எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டு வெப்பநிலை களுக்கு இடையே வேலை செய்யும் ஒரு குளிர் சாதனத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் TL 280 K TH 300 K இந்த அமைப்பின் அதிகபட்ச COP ஆன திருப்பத்தக்க குளிர் சாதனத்தின் COP கீழ்காணுமாறு கொடுக்கப்படுகிறது இவ்வாறாக நம்மால் ஒரு வெப்ப இயந்திரம் அல்லது விருப்பப்பட்ட வெப்ப இயந்திரத்தின் உயர்மட்ட செயல்திறன் அல்லது COP ஐ இந்த இரு வெப்ப நிலைகளும் கொடுக்கப்பட்டால் நம்மால் கணக்கீடு செய்து கொள்ள முடியும் இந்த கருத்தை கொண்டு நாம் கிளாசியஸ் சமமின்மை என்று அழைக்கப்படும் மற்றொரு தத்துவத்தைப் பற்றி பார்ப்போம் இதற்கு ஒரு வெப்ப இயந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் TH மற்றும் TL ஆகியவை இரண்டு வெப்ப நிலைகள் இந்த வெப்ப இயந்திரம் QH என்ற அளவு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு QL என்ற அளவு வெப்பத்தை உமிழ்ந்து W என்ற அளவு வேலையை உருவாக்குகிறது இந்த வெப்ப இயந்திரம் திருப்பதக்கதா அல்லது திருப்ப தகாததா என்பது பற்றி நமக்கு கவலை இல்லை இதன் மீது வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியை நாம் பயன்படுத்தும்போது இது எடுத்துக் கொள்ளும் வெப்பத்தின் அளவானது QH QLW QH நிச்சயமாக QLஐ விட அதிகமாக இருக்கும் அல்லது W என்ற அளவு வேலை நடைபெறாது எனவே இப்போது இந்த அளவை நாம் எடுத்துக் கொள்கிறோம் இங்கே T என்பது தனி வெப்பநிலை எனவே அது எப்பொழுதும் நேர்மறை அளவாக இருக்கும் எனவே இதன் குறியீடு வெப்பநிலையின் குறியீட்டைப் பொறுத்து இருக்கும் எனவே உங்களுக்கு 'QHTH QLTL' என்று இருக்கும் ஏனென்றால் QL எதிர்மறையானது நான் சற்று முன்னர் பார்த்த கார்னாட் தத்துவத்தின் மூலமாக கீழ்காணுமாறு நாம் குறித்துக் கொள்ளலாம் முதலாவதாக ஒரு திருப்பத்தக்க வெப்ப இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த தத்துவத்தை அதன் மீது பயன்படுத்தலாம் இது திருப்பதக்கது என்பதால் QL என்பதை QLrev என்று குறிப்பிட்டு கொள்கிறோம் இந்த தத்துவத்தின் மூலமாக கீழ்காணுமாறு நாம் மறு சீரமைத்து கொள்ளலாம்

இப்பொழுது ஒரு திருப்பத்தகாத வெப்ப இயந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கே QLQL irr கார்னாட் தத்துவத்தின் மூலமாக இது வெளியிடும் வேலையின் அளவானது திருப்பதக்க வெப்ப இயந்திரத்தின் வேலை அளவை விட குறைவாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் அதாவது QH என்பதன் அளவு சமமாக இருக்கும் என்பதால் அதாவது அதிக அளவு வெப்பம் உமிழ்ந்து விடப்படுகிறது இதனால் குறைவான அளவு வெப்பம் மட்டுமே வேலையாக மாற்றப்படுகிறது எனவே இது என்ன குறிக்கிறது என்றால் திருப்ப தக்க மற்றும் திருப்ப தகாத வெப்ப இயந்திரங்களின் இந்த பதங்களை நாம் சேர்த்துக் கொண்டோமானால் கீழ்காணுமாறு நாம் எழுதிக் கொள்ளலாம் இந்த சமன்பாடு ஒரு திருப்பத்தக்க நிகழ்வில் நடைபெறும் அதிகப்பட்ச அளவை குறிக்கிறது இதனை ஒரு வெப்ப இறைப்பி சுழற்சிக்கும் நிரூபித்துக் கொள்ளலாம் ஒரு வெப்ப இறைப்பியை எடுத்துக் கொண்டோமானால் கீழ்காணுமாறு உங்களுக்கு கிடைக்கும் எனவே எவ்வகையான அமைப்புக்கும் அதாவது வெப்ப இயந்திரங்கள் அல்லது திருப்பப்பட்ட வெப்ப இயந்திரங்கள் திருப்பத்தக்க அல்லது திருப்பத்தகாத வெப்ப இயந்திரங்களில் கீழ்காணுமாறு எழுதிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொள்ளலாம் இது கிளாசியஸ் சமமின்மை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது சிதறத்தின் கருத்தை நமக்கு அளிக்கிறது சிதறத்தின் கருத்தை பற்றி நாம் பேச வேண்டுமானால் சற்று சுருக்கமாக நாம் பண்பு வரைபடத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் 1 என்ற புள்ளியிலிருந்து 'a' என்ற நிகழ்வின் மூலமாக 2 என்ற புள்ளிக்கு நாம் செல்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் மேலும் 'b' என்ற நிகழ்வின் மூலமாக 2 என்ற புள்ளியில் இருந்து 1 என்ற புள்ளிக்கு செல்கிறோம் என்றும் வைத்துக் கொள்வோம் இந்த சுழற்சி திருப்பத்தக்க சுழற்சி என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது 'a' மற்றும் 'b' ஆகிய இரண்டும் திருப்பத்தக்க நிகழ்வுகள் என்று வைத்துக்கொள்வோம் கிளாசியஸ் சமமின்மையை கொண்டு சற்றுமுன்னர் இவ்வாறாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதாவது இப்போது மற்றொரு சுழற்சியை நாம் எடுத்துக் கொள்வோம் 1 மற்றும் 2 என்று இரண்டு இறுதி புள்ளிகள் உள்ளன என்றும் 'a' என்ற அதே நிகழ்வு 1 ல் இருந்து 2 வரை இட்டுச் செல்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் திரும்பும் வழியில் 'c' என்ற மற்றொரு திரும்பத்தக்க பாதையின் மூலமாக நாம் வருகிறோம் என்று வைத்து கொள்வோம் இந்த முதல் பகுதியில் 'a' மற்றும் 'b' என்ற இரண்டு திரும்பத்தக்க நிகழ்வுகள் கொண்ட ஒரு சுழற்சியையும் இரண்டாம் பகுதியில் 'a' and 'c' என்று திரும்பத் தக்க நிகழ்வுகள் கொண்ட ஒரு சுழற்சியையும் நாம் கொண்டுள்ளோம் இந்த பகுதியிலும் கிளாசியஸ் சமமின்மையின் மூலமாக இவ்வாறாக நாம் எழுதிக் கொள்ளலாம்

இவ்விரண்டையும் நாம் ஒப்பிட்டு கொண்டால் இரண்டு சூழல்களிலும்சமமானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறாக 2ல் இருந்து 1 வரை செல்லும் எந்த ஒரு நிகழ்வை எடுத்துக் கொண்டாலும் அது திரும்ப தக்கதாக இருக்கும் வரை ன் அளவு சமமாக இருக்கும் இது எதனைக் குறிக்கிறது இது இந்தப்பதத்தின் அளவு நிகழ்வின் பாதையை பொறுத்து அல்லாது அமைந்திருக்கிறது என்று குறிக்கிறது 2 ல் இருந்து 1 க்கு செல்லும் எந்த ஒரு நிகழ்வின் பாதையையும் நாம் பின் தொடர்ந்தால் அது திரும்ப தக்கதாக இருக்கும் வரை இந்த அளவு மாற்றம் அடையாது இருக்கும் எனவே இது நிச்சயமாக ஒரு பண்பாக இருக்க வேண்டும் மேலும் இந்த அளவின் சுழற்சி தொகையீடு 0 ஆக இருப்பதால் அது ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என்று பொருள்படுகிறது இந்தப் பண்பு S என்ற எழுத்தின் மூலமாக குறிக்கப்படும் சிதறம் என்று அழைக்கப்படுகிறது இது S1 S2 என்ற பண்பு மாற்றத்தை குறிக்க வேண்டும் dS என்று குறிக்கப்படும் பண்பு மாற்றத்தின் அளவானது ஒரு திருப்பத்தக்க பாதையின் போது கீழ்காணுமாறு குறிக்கப்படுகிறது ஒரு திருப்பத்தக்க பாதையை பின் தொடரும் வரை δQT என்ற இந்த அளவு பண்பு மாற்றத்தை குறிக்கிறது ஆயினும் இங்கு ஒரு இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு 1 முதல் 2 வரை அல்லது 2 முதல் 1 வரை என்று ஒரு நிலை புள்ளியில் இருந்து மற்றொரு நிலைக்கு செல்கிறோம் நீங்கள் திருப்பத்தக்க பாதையை பின்தொடர்கிறீர்களா அல்லது திருப்ப தகாத பாதையை பின்தொடர்கிறீர்களா என்பதை பொறுத்து அல்லாது சிதறத்தின் மாற்றம் சமமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு பண்பைப் பற்றிப் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இருப்பினும் இந்த சிதறம் என்ற பண்பில் உள்ள மாற்றமானது ஒரு திருப்பத்தக்க பாதையில் நடக்கும் வெப்ப பரிமாற்ற அளவின் மூலமாகவே கணக்கிட்டுக் கொள்ள முடியும் உதாரணமாக இந்த எடுத்துக்காட்டில் முதல் மற்றும் இரண்டாவது புள்ளிகளுக்கு இடையே நாம் இரண்டு நிகழ்வுகளை குறித்து வைத்திருக்கிறோம் 1 முதல் 2 வரை உள்ள சிதறத்தின் மாற்றத்தின் அளவானது புள்ளி 3 முதல் புள்ளி 7 வரை ஆகும் எனவே ΔS என்று குறிக்கப்படும் சிகரத்தின் மாற்றம் ஒரு திருப்ப தகாத நிகழ்வை நாம் பின்தொடர்ந்தால் இந்த இடத்திலும் சிதறத்தின் மாற்ற அளவானது ஒரே அளவாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் துவக்க நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு செல்கிறீர்கள் எனவே சிதறத்தின் மாற்ற அளவு 0 4 kJK என்ற அளவிலேயே இருக்கும் ஆனால் முதலாவது எடுத்துக்காட்டில் நாம் ஒரு திருப்பத்தை பாதையை பின் தொடர்ந்தோம் எனவே அந்த இடத்தில் சிதறத்தின் மாற்ற அளவு ஆனால் இந்த இடத்தில் ஒரு திருப்பத்தக்க பாதையை நாம் பின்தொடர்ந்து வெப்பநிலையை ஒரு அச்சிலும் சிதறத்தை மற்றொரு அச்சிலும் நாம் எடுத்துக் கொண்டால் இந்த குறிப்பிட்ட வளைவுக்கு கீழ் இருக்கும் பரப்பளவு இந்த நிகழ்வின் போது நடைபெற்ற வெப்ப பரிமாற்றத்தின் அளவை கொடுக்கிறது ஆனால் ஒரு திருப்பத்தகாத பாதையில் இந்தக் கூற்று உண்மையாக இருக்காது எனவே சிதறம் என்னும் பண்பு ஒரு திருப்பத்தக்க பாதையில் நடைபெறும் 'δQT'ன் அளவு என்று வரையறை செய்து கொள்ளப்படுகிறது இப்போது மற்றொரு திருப்பத்தகாத சுழற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம் இதில் ஒரு திருப்பத்தக்க நிகழ்வும் மற்றொரு திருப்பத்தகாத நிகழ்வும் இருக்கிறது இங்கு 1 ல் இருந்து 2 வரையான நிகழ்வு திருப்பதகாததாகவும் 2ல் இருந்து 1 வரை உள்ள நிகழ்வு உள் திருப்பத் தக்கதாகவும் இருக்கிறது இப்பொழுது இந்த அமைப்பின் மீது கிளாசியஸ் சமமின்மையை உபயோகித்துக் கொள்ளும் போது 1 முதல் 2 வரை உள்ள நிகழ்வு திருப்பத்தக்கதாக இருந்தால் இந்த சமன்பாடு சரியாக இருக்கும் மற்றபடி அது சுழியத்திற்கு குறைவாக இருக்கும் இதனை இப்பொழுது நாம் உடைத்து எழுதிக் கொண்டால் இதனை நாம் முறைப்பட எழுதும்போது ஒரு திருப்பத்தக்க பாதையை நாம் பின் தொடரும் வரை இந்த சமன்பாடு சரியாக இருக்கும் மேலும் சிதறத்தின் மாற்ற அளவானது 'δQT' என்ற அளவீட்டுக்கு நேர்மறையாக இருக்கும் ஆனால் ஒரு திருப்பத்தகாத பாதையை நாம் பின் தொடரும் போது 'δQT' என்ற இந்த அளவீடு மட்டும் போதுமானது அல்ல மாறாக நாம் மற்றவற்றின் பங்களிப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வகையீட்டு முறையில் நாம் இதனை எழுதி கொண்டால் இந்த சமமின்மையை தவிர்க்க நாம் சற்று முறை மாற்றி எழுதும் போது என்று நம்மை சிதற உருவாக்கத்துக்கு அழைத்துச் செல்கிறது ஒரு திருப்ப தகாத நிகழ்வின் போது சிதறத்தின் மாற்ற அளவு இந்த பதத்துக்கு தொடர்பு படுத்த முடியவில்லை என்றும் சிதற உருவாக்கத்தின் மூலம் கூடுதல் பங்களிப்பு அளிக்கப்படுகிறது என்றும் நாம் காணலாம் இந்த சிதற உருவாக்கம் அமைப்பில் உள்ள அனைத்து திரும்பா தன்மைகளின் மூலமாக வருகிறது ஒரு திருப்பத்தக்க நிகழ்வில் இந்த பகுதியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது δSgen ஆனால் ஒரு திருப்பத்தகாத நிகழ்வை நாம் பின் தொடரும் போது இந்த சிதற உருவாக்கத்தின் அளவு எப்பொழுதும் இருக்கும் இது தன்னிச்சையாக ஒரு முக்கிய தத்துவமாகும் இந்த தத்துவம் சிதற உருவாக்க தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு திருப்பத்தக்க நிகழ்வைப் பற்றி நாம் பேசும்போது அதில் எந்த ஒரு சிதற உருவாக்கமும் இல்லை ஆனால் சிதற உருவாக்கம் எப்பொழுதும் ஒரு நேர்மறை பகுதியாக இருக்கும் ஒரு திருப்பத்தக்க நிகழ்வில் வரம்பு எல்லையாக இது 0 என்ற அளவில் இருக்கலாம் எந்த ஒரு மெய் நிகழ்விலும் அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் சிதற அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது நமது அமைப்பு என்றும் அமைப்புக்கு வெளியே சூழல் இருக்கிறது என்றும் நிகழ்வின்போது அமைப்பிலிருந்து சூழலுக்கு δQ அளவு வெப்பம் பரிமாறுகிறது என்றும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒருவேளை T1 என்பது அமைப்பின் வெப்பநிலையாகவும் T2 என்பது சூழலின் வெப்ப நிலையாகவும் இருந்தால் அமைப்பின் சிதற மாற்றம் எவ்வளவு இருக்கும் அது அமைப்புக்கான δQன் அளவு நேர்மறையாக இருக்கும் ஏனென்றால் அது வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறது ஆனால் இந்த அளவு சூழலுக்கு எதிர்மறையாக இருக்கும் வரைவு எல்லை வகையில் T1 T2 என்ற அளவில் வெப்பநிலைகள் இருந்தால் மொத்த சிதற உருவாக்கத்தின் அளவு எவ்வளவு இந்த இரு dSne களையும் நான் சேர்த்துக் கொண்டால் மொத்த சிதற பரிமாற்ற அளவானது வெப்பம் சூழலிலிருந்து அமைப்புக்கு பரி மாற்றப்படுவதால் T2 என்னும் வெப்பநிலை T1 என்ற வெப்பநிலையை விட அதிகமாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக இந்த அளவு நேர்மறையாக மாறுகிறது உச்சவரம்பில் T1 மற்றும் T2 சமமாக இருக்க வேண்டும் அதாவது அது ஒரு சம வெப்பநிலை வெப்ப பரிமாற்றமாக இருக்கவேண்டும் இதன் மூலமாக முதல் பகுதி 0 அளவை அடைகிறது ஆனால் இந்த முக அளவும் நேர்மறையாக இருப்பதால் சிதறத்தின் மொத்த மாற்ற அளவு 0 ஐ விட அதிகமாக இருக்கிறது இதைத்தான் நாம் சிதற அதிகரிப்பு தத்துவம் என்று அழைக்கிறோம் அதாவது அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அண்டத்தின் சிதற மாற்றம் எப்பொழுதும் அதிகரிக்கிறது ஆனால் ஒரு அமைப்பை பொருத்தவரையில் சிதறம் குறைவு படலாம் இங்கு அமைப்பையும் சூழலையும் பற்றி அல்லாமல் அவற்றின் தொகுப்பான அண்டத்தைப் பற்றி பேசுகிறோம் இந்த சிதற உருவாக்கத்தின் மூலமாக அண்டத்தின் சிதறம் எப்பொழுதும் அதிகரிக்கிறது இத்துடன் ஒரு சில முக்கியமான முடிவுகளுக்கு நாம் வரலாம் முதலாவதாக நடைமுறை நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே நடைபெறும் இதன் மூலமாக நேர்மறை சிதற உற்பத்தி அல்லது வரம்பு நிலையாக திருப்பத்தக்க நிகழ்வுகளில் சுழி சிதற உற்பத்தி நடைபெறும் எதிர்மறை சிதற உற்பத்தி எப்பொழுதும் சாத்தியப்படாது ஒரு கருத்தியல் வெப்ப இயக்கவியல் நிகழ்வு எதிர்மறை சிதற உற்பத்தியை காட்டுமானால் அது சாத்தியமற்ற நிகழ்வாகும் இரண்டாவதாக இந்த சமநிலையின்மைகளின் மூலமாக சிதறம் என்பது காக்கபடாத பண்பு என்று அறிந்து கொள்ளலாம் சிதறத்தின் காப்பு என்ற ஒரு பதம் இல்லை நிறை உந்தம் மற்றும் ஆற்றல் ஆகிய பதங்களின் அழிவின்மை காக்கப்படுகிறது ஆனால் சிதறத்தை பொறுத்தவரையில் இது சரியாக வராது இந்த சிதற உற்பத்தி பகுதியை நாம் இணைக்கும் இடத்தில் ஒரு சிதற சமப்படுத்தல் சமன்பாட்டை மட்டுமே எழுத முடியும் ஆனால் சிதறத்தை காப்பது ஒருபோதும் சாத்தியமில்லை மூன்றாவதாக திரும்பா தன்மைகளின் இருப்பு பொறியியல் அமைப்புகளின் செயல்திறனை எதிர்மறையாக பாதிக்கின்றன இந்த சிதற உற்பத்தி அளவு இந்த திரும்பா தன்மைகளை அளவிட உதவுகிறது இந்த திரும்பா தன்மைகளை எவ்வாறு கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதை அடுத்த விரிவுரையில் கிடைப்பாற்றலை பற்றி நாம் பேசும்போது விரிவாக பார்த்துக்கொள்ளலாம் வேகமாக ஒரு கணக்கீட்டை செய்துகொள்ளலாம் இங்கே உங்களுக்கு நான் இரண்டு சூழல்களை வைத்திருக்கிறேன் 'a' என்ற சூழலில் ஆற்றல் மூலத்தின் வெப்பநிலை 800 K என்ற அளவிலும் ஆற்றல் மூழ்கியின் வெப்பநிலை 500 K என்ற அளவிலும் 2000 kJ அளவு வெப்பத்தை பரிமாறிக் கொண்டும் இருக்கின்றன 'a' என்ற கணக்கில் எவ்வளவு சிதற பரிமாற்றம் நடைபெறுகிறது இந்த 'a' என்ற இடத்தில் வெப்ப பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சிதற பரிமாற்ற அளவானது δQ என்ற பகுதியை பொதுவாக வெளியே எடுத்துக் கொண்டோமானால் இந்த எண்களை நான் ஏற்கனவே கணக்கிட்டு கொள்ளவில்லை இதனை இருக்க வேண்டுமானால் 0 களை விட்டுவிடலாம் எனவே என்னிடம் 20 உள்ளது மேலும் இவற்றுக்கான அலகான கெல்வினுக்கு கிலோ ஜூல் என்ற அலகை நான் பின்னே சேர்த்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக

இப்போது 'b' என்ற பகுதியை பார்க்கலாம் இங்கே சிலவற்றை நான் பொதுவாக எடுத்துக் கொண்டால் இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் என்னிடம் தற்சமயம் கணிப்பான் பொறி இல்லாததால் இதனை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இது உறுதியாக முந்தைய பகுதியைவிட குறைவாக வரும் அதாவது இவ்வாறு உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இரண்டாவது சூழல் அதிகமான திருப்ப தகாத தன்மைகளை கொண்டுள்ளது ஏனென்றால் இங்கே வெப்பநிலை வித்தியாசம் 300 K என்ற அளவிலும் மற்ற இடத்தில் 50 K என்று குறைவான அளவு வெப்பநிலை வித்தியாசம் இருப்பதால் குறைவான அளவு வெளி திரும்பா தன்மை கொண்டுள்ளது முதல் பகுதியில் 300 K வெப்பநிலை வேறுபாட்டில் வெப்பப் பரிமாற்றம் நடக்கிறது ஆனால் இரண்டாவது பகுதியில் வெப்பநிலை வேறுபாடு 50 K என்ற அளவு மட்டுமே இருக்கிறது அடுத்த வாரத்திலேயே வேகமாக நாம் சிதறத்தை குறித்த பண்பு தொடர்புகளை கொண்டு இவற்றை நாம் சரிபார்த்துக் கொள்ள போகிறோம் நாம் ஒரு மூடிய அமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது நிலையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அதனை ஒரு எளிய அழுத்த தக்க அமைப்பு என்றும் அது புவியீர்ப்பு விசை காந்தவிசை மின்சார விசை போன்ற மற்ற விளைவுகள் இல்லாத ஒரு உள் திருப்பத்தக்க நிகழ்வை நடத்துகிறது என்றும் எடுத்துக் கொள்வோம் இந்த அமைப்புக்கு வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியை எழுதிக் கொண்டால் எப்படி இருக்கும் இது ஒரு நிலையான அமைப்பு என்பதால் dU என்று நாம் எழுதி கொள்ளலாம் எனவே இது du δQ − δW நாம் ஒரு திருப்பத்தக்க நிகழ்வை எடுத்துக் கொண்டு உள்ளதால் சிதறத்தின் வரையறையின் மூலமாக δQ என்பதை TdS என்று எழுதி கொள்ளலாம் மேலும் ஒரு எளிய அழுத்த தக்க பொருளைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதால் δW என்பதை PdV என்று எழுதிக் கொள்ளலாம் அதாவது TdS dU PdV இப்பொழுது அனைத்தையும் நிறையின் மூலமாக வகுத்துக் கொண்டால் கீழ்காணுமாறு எழுதிக் கொள்ளலாம் Tds du Pdv இது முதலாவது TdS சமன்பாடு அல்லது கிப்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் h u Pv என்று நமக்குத் தெரியும் அல்லது dh du Pdv vdP இதனை முந்தைய TdS சமன்பாட்டில் பிரயோகித்து கொண்டால் இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் TdS du Pdv இங்கு du Pdv என்ற பகுதியை dh - vdP என்ற பகுதியின் மூலமாக மாற்றி எழுதிக் கொண்டால் இந்த சமன்பாடு இவ்வாறாக மாறிவிடும் TdS dh - vdP இது இரண்டாவது TdS சமன்பாடு அல்லது இரண்டாவது கிப்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு சமன்பாடுகளும் மிக முக்கியமானவை இவற்றுக்கான நிபந்தனைகளை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மூடிய நிலையான அமைப்பை எடுத்துக்கொண்டோம் அது எளிய அழுத்தத்தக்க அமைப்பாகவும் உள் திருப்பத்தக்க அமைப்பாகவும் இருக்க வேண்டும் இந்த வகையில் அவற்றின் பண்புகளான அக ஆற்றல் அல்லது அக வெப்பம் ஆகியவற்றை சிதறத்துடன் தொடர்புபடுத்தி சிதறத்தை அளவிட்டுக் கொள்ள முடியும் ஏனென்றால் முதலாவது சமன்பாட்டை எடுத்துக்கொண்டால் இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் மேலும் இரண்டாவது சமன்பாட்டை இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் பொருட்களின் PVT தொடர்பு நமக்கு தெரிந்தால் எப்படியாவது u அல்லது hஐ வெப்பநிலையுடன் தொடர்புபடுத்தி சிதறத்தின் மாற்ற அளவை கணக்கிட்டு கொள்ளலாம் இதுதான் சற்றுமுன்னர் நாம் எழுதிக் கொண்ட சமன்பாடு ஒரு மெய்நிகர் வாயுவில் நமக்கு என்ன தெரியும் நமக்கு Pv RT என்று தெரியும் மேலும் அத்தகைய வாயுவில் இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் du Cv dT மேலும் dh C dT நீங்கள் இந்த தொடர்பை ஏற்கனவே உபயோகித்து இருக்கலாம் ஆனால் அடுத்த வாரத்தில் வெப்ப இயக்கவியலின் பண்பு தொடர்புகளைப் பற்றி நாம் பேசும்போது இதனை நாம் மறுபடியுமாக உருவாக்கிக் கொள்ள போகிறோம் தற்சமயத்தில் இதனை அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள் முதலாவது சமன்பாட்டில் இதனை போட்டுக் கொள்ளும்போது இவ்வாறு நமக்கு கிடைக்கிறது இங்கே 'PT' என்பதற்கு பதிலாக 'R dvv' என்பதைக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் இப்படி இருந்தால் அதைப்போல இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து இவ்வாறாக நாம் எழுதிக் கொள்ளலாம் இங்கே 'vT' என்பதை 'dpP' என்பதைக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளும்போது கீழ்காணுமாறு நமக்கு இரண்டாவது சமன்பாடு கிடைக்கிறது இவை நமது முதலாவது மற்றும் இரண்டாவது சமன்பாடுகள் என்ன தகவல் நம்மிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து அதாவது அழுத்தத்தின் மாற்றத்தையும் Cp ஐயும் நமக்கு தெரியும் என்றால் நாம் இரண்டாவது சமன்பாட்டை உபயோகிக்கலாம் கொள்ளளவில் மாற்றத்தையும் Cv ஐயும் நமக்குத் தெரியும் என்றால் முதலாவது சமன்பாட்டை உபயோகிக்கலாம் பொதுவாக இங்கே இரண்டு வகையான அணுகுமுறைகள் உள்ளன ஏனென்றால் Cp மற்றும் Cv பொதுவாக வெப்பநிலையின் சார்பாக இருக்கும் எனவே இங்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன முதலாவது அணுகுமுறை தோராயமான அணுகுமுறை எந்த தோராயமான அணுகுமுறையில் Cp மற்றும் Cv ன் சராசரி அளவை கொண்டு நாம் முன் செல்கிறோம் இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொண்டால் தோராயமான அணுகுமுறையின் மூலமாக இரண்டாவது அணுகுமுறை துல்லிய அளவுக்கு முறை இங்கே நாம் Cp ன் வெப்பநிலை சார்பை எடுத்துக்கொண்டு இவ்வாறாக குறித்துக் கொள்கிறோம் வெப்பநிலையின் சார்பாக உங்களுக்கு Cp தெரியும் என்றால் ஒருவேளை அது ஒரு பல்லடுக்கு சமன்பாட்டின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ உங்களுக்கு தெரியும் என்றால் அவற்றை 0 முதல் T வரை தொகையீடு செய்து s10 மற்றும் s20 ஆகியவற்றின் மதிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நல்லவேளையாக நல்ல பாடப்புத்தகங்களில் இந்த s0 ன் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது செஞ்சல் மட்டும் போல்ஸ் ஆகியவர்களின் புத்தகத்திலும் சொன்டக்கின் புத்தகத்திலும் பிற்சேர்க்கை பகுதியை எடுத்துக் கொள்வீர்களானால் s0ன் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளை முடித்துக் கொள்வதற்காக தோராய மற்றும் துல்லிய அணுகுமுறைகளில் சிதற கணக்கீட்டை பற்றி பார்த்துவிடுவோம் நமக்குக் கொடுக்கப்பட்டிருக்கும் பகுதியில் காற்று துவக்க நிலையில் இருந்து இறுதிநிலை வரை எழுதப்பட்டுள்ளது P1 100 kPa T1 290 K என்று கொடுக்கப்பட்டு உள்ளது P2 600 kPa என்ற இறுதி அழுத்தத்துக்கும் 330 K என்ற இறுதி வெப்ப நிலைக்கும் இது கொண்டுசெல்லப்படுகிறது இங்கே நான் பார்த்துக்கொண்டிருப்பது ஒரு சிறிய அளவிலான வெப்பநிலை மாற்றம் காற்றை ஒரு மெய்நிகர் வாயுவாக எடுத்துக்கொண்டு நாம் சிதற மாற்றத்தை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியில் தோராய அணுகுமுறையை பின்பற்றுகிறோம் எனவே Cp க்கு ஒரு சராசரி அளவை தேர்வு செய்துகொள்ள வேண்டும் காற்றின் சராசரி Cp அளவு 1 006 kJkgK என்று எடுத்துக்கொள்வோம் அந்த வகையில் சரியான எண்களை இங்கே போட்டுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் அளவானது 0 3842 kJkgK இங்கே எதிர்மறையாக சிதறம் இருப்பதால் அது குறைகிறது என்று நீங்கள் பார்க்கலாம் என்ற பகுதியில் துல்லிய அணுகுமுறையை பின்பற்றலாம் அப்பொழுது நமக்கு s0ன் அளவு தேவைப்படும் இங்கே s10 என்பது 290 Kக்கான s0 ஆகும் இதனை இன்னும் தெளிவாக நான் எழுதிக் கொள்கிறேன்

இந்த அளவை அட்டவணையில் இருந்து நான் எடுத்துக் கொண்டுள்ளேன் இந்த அட்டவணையை நான் பின்னர் உங்களுக்கு தருகிறேன் 290 K க்கான s0 அளவு 1 66802 kJkgK என்றும் 330 K க்கான s0 அளவு 1 79783 kJkgK என்றும் இருக்கிறது இவ்விரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் கணக்கீடு மிகவும் எளிமையாக இருந்தது ஏனென்றால் நாம் 40 K என்ற அளவு குறைவான வெப்பநிலை வேறுபாட்டை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதி வெப்பநிலை 600 K என்ற அளவில் பெரியதாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த கணக்குக்கு தீர்வு கண்டு பாருங்கள் இதை கொண்டு இந்த கணக்கை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது துல்லிய அணுகுமுறைக்கும் சராசரி அணுகுமுறைக்கும் நடுவே மிக வேறுபட்ட விடைகள் கிடைக்கின்றன என்பதை பார்ப்பீர்கள் இதன் மூலமாக வெப்பநிலையில் மிகச் சிறிய வேறுபாடு இருந்தால் காற்றின் சராசரி பண்புகளை எடுத்துக்கொண்டு தோராய அணுகுமுறையில் கொடுக்கப்பட்ட கணக்குக்கு தீர்வு காணலாம் என்று அறிகிறோம் ஆனால் விசையாழிகள் அல்லது IC இயந்திரங்கள் போன்ற பயன்பாடுகளில் வெப்பநிலை வேறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் அப்பொழுது நாம் துல்லிய அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் வெப்பநிலை வேறுபாடு 100 K என்ற அளவுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் தோராய அணுகுமுறைக்கு எளிமையாக சென்று விடலாம் இது இந்த நாளின் விரிவுரையின் இறுதிக்கு நம்மை இட்டுச்செல்கிறது இங்கே நாம் ஒரு திருப்பத்தக்க நிகழ்வை பற்றியும் திரும்பா தன்மைகளைப் பற்றியும் கார்னாட் சுழற்சி என்ற திருப்பத்தக்க சுழற்சியை பற்றியும் பார்த்திருக்கிறோம் அதன் பின்னர் கிளாசியஸ் சமமின்மையை கண்டுபிடித்திருக்கிறோம் அது எந்த ஒரு அமைப்பும் இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது இதன் சமநிலை ஒரு திரும்பத்தக்க நிகழ்வின் வரைவு எல்லையாக இருக்கிறது அதன் பின்னர் சிதறம் மற்றும் சிதற உற்பத்தி ஆகியவற்றின்கருத்துக்களை பற்றி பார்த்தோம் எந்த ஒரு நிகழ்விலும் சிதறத்தின் மாற்றமானது இவ்வாறாக எழுதிக் கொள்ளபடலாம் என்று நாம் தெரிந்துகொண்டோம் ஒரு திரும்பத்தக்க சூழலில் சிதற உற்பத்தி இருக்காது என்றும் சிதற மாற்ற அளவானது δQT க்கு நேரிடையாக தொடர்புடையது என்றும் பார்த்தோம் இறுதியாக TdS தொடர்பை பற்றி பேசினோம் அதைக்கொண்டு குறிப்பாக மெய்நிகர்வாயுகளில் எவ்வாறு சிதறத்தின் அளவைக் கணக்கிடலாம் என்று பார்த்தோம் இன்றைய தினத்துக்கு இவ்வளவுதான் இந்த வாரத்தின் இறுதி விரிவுரையில் நான் கிடைப்பார்கள் என் கருத்தை பற்றி பேசுவேன் அங்கே இந்த சிதறத்தின் கணக்கீட்டு தத்துவங்கள் TdS தொடர்புகள் மற்றும் திறந்த மற்றும் மூடிய அமைப்புகளின் இரண்டாவது வெப்ப இயக்கவியல் விதி ஆகியவற்றை நாம் உபயோகிக்கலாம் அதுவரை இந்த விரிவுரையை நீங்கள் மறுபார்வை செய்து கொண்டிருங்கள் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் எனக்கு எழுதுங்கள்